சிறிது நேரத்திற்கு முன்பு நான் சுட்டிக்காட்டியபடி மொழியியலை டிசிபிலினாகவும் டைபாலஜியை கருவியாகவும் புரிந்து கொண்டோம் இப்போது மொழியியலை டிசிபிலினாகப் புரிந்து கொள்ள ஒரு கருவியாக டைபாலஜியைப் பயன்படுத்துகிறேன் இதன் அடிப்படையில் உங்களிடம் இருக்கும் இலக்குகள் என்ன அல்லது நீங்களே உங்களுக்கு நிர்ணயித்த இலக்குகள் என்ன என்பதைப் பற்றி பேசப்போகிறேன் எனக்கு என்னுடைய பாடம் குறித்த இலக்குகள் உள்ளன ஆனால் ஒரு பங்கேற்பாளராக மொழியியலைப் புரிந்து கொள்ள நீங்கள் முயற்சிக்கும்போது நீங்கள் அமைக்க விரும்பும் இலக்குகள் என்னவாக இருக்க வேண்டும் இங்கே டைபாலஜி எவ்வாறு ஒரு கருவியாக செயல்படப் போகிறது என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறீர்கள் பாடத்திற்கான எனது இலக்கு என்ன என்பதைக் காண்போம் டைபாலஜி கண்ணோட்டத்தில் அல்லது டைபாலஜி அணுகுமுறையிலிருந்து மொழிகளைப் புரிந்துகொள்ள உங்களுக்கு உதவ விரும்புகிறேன் மொழிகளிடையே உள்ள ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகளை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் அதனால்தான் இதை டைபாலஜி என்று அழைக்கிறோம் எனவே டைபாலஜி என்பது வேறுபாடுகளைப் பற்றியது மட்டுமல்ல இது ஒற்றுமைகளையும் பற்றியது XYZ மொழிகள் type A மற்றும் ABC மொழிகள் type B வகையைச் சேர்ந்தவை என்று கூறும்போது ஏன் XYZ ஐ A category அல்லது A type இல் வைக்கிறீர்கள் அவற்றிடையே சில ஒற்றுமைகள் இருக்க வேண்டும் ABC தொகுப்பு XYZ தொகுப்பிலிருந்து வேறுபட்டது என்று நீங்கள் கூறும்போது அவற்றை ஏன் இரண்டு வெவ்வேறு typeகளில் வைக்கிறீர்கள் அவற்றிடையே சில வேறுபாடுகள் இருக்க வேண்டும் முதன்மையாக இந்தப் பாடத்தின் கவனம் அந்த ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகளை முன்னிலைப்படுத்தப் போகிறது அதனால்தான் டைபாலஜி ரீதியாக மொழி A மற்றும் B ஆகியவை ஒத்தவை அல்லது டைபாலஜி ரீதியாக A மற்றும் X வேறுபட்டவை என்று கூறுகிறோம் மொழிகளுக்கிடையிலான ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகளை நான் முன்னிலைப்படுத்தும்போது நீங்கள் நோக்க வேண்டிய மற்றொரு விஷயம் இந்த மொழிகள் பகிரப்பட்ட ஜெனடிக் உறவிலிருந்து தோன்றலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம் இந்த விசயத்தில் இந்திய மொழிகள் அல்லது தெற்காசிய மொழிகளைக் காண்போம் இந்தி போன்ற இந்தோ ஆரிய மொழியை மைட்டிலோன் போன்ற திபெடோ பர்மன் மொழியுடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் அவை ஒரு ஜெனடிக் உறவைப் பகிர்ந்து கொள்ளாது இருப்பினும் அவை பகிர்ந்து கொள்ள வேறு சில உறவுகளைக் கொண்டுள்ளன இந்தியா அல்லது தெற்காசியா என அழைக்கப்படும் மொழியியல் பகுதியில் பேசப்படுவதால் அதுவே ஏரியல் ரிலேஷன்ஷிப் அதனால்தான் டைபாலஜி என்று சொல்லும்போது நாம் இங்கே அட்டவணையில் கொண்டுவரப்போகும் மொழிகள் அவை பகிரப்பட்ட மரபணு உறவைக் கொண்டிருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம் என்பதை மறுபரிசீலனை செய்ய விரும்புகிறேன் அவைகளுக்கு எந்த மொழித் தொடர்பும் இல்லாமல் இருக்கலாம் சூழலியல் நிலைமைகளைப் பொறுத்தவரை அவைகளுக்கிடையே ஒத்த பண்பு எதுவும் இல்லாமல் இருக்கலாம் மொழித் தொடர்பு மொழி மாற்றம் மற்றும் பகிரப்பட்ட மொழி அல்லது பகிரப்பட்ட ஜெனடிக் உறவுகள் ஜீனாலஜிகல் சிமிலாரிட்டீஸ் நாம் மொழிகளை ஒப்பிடும்போது இவை ஏற்படலாம் அல்லது ஏற்படாமல் போகலாம் இதை மனதில் வைத்து இந்த டிசிபிலினை ஆய்வுசெய்ய டைபாலஜி வல்லுநர்கள் பயன்படுத்தும் இரண்டு ஆய்வுக் கருவிகளை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் அந்த கருவிகள் யாவை டைபாலஜி வல்லுநர்கள் பயன்படுத்தும் மிக முக்கியமான கருவிகளில் ஒன்று பொதுமைப்படுத்தல் ஆகும் ஒரு வழக்கமான வகுப்பில் நான் ஐ டி மெட்ராஸில் என் மாணவர்களுக்கு மொழியியல் கற்பிக்கும் போது நான் அவர்களுக்கு நிறைய தரவுகளை தருகிறேன் இந்திய வகுப்பறைகளை எல்லா நேரத்திலும் பன்முகப்படுத்தப்படுவது நல்ல விசயம் ஏனென்றால் நம்மிடம் இந்தோ ஆரிய மொழி பேசுபவர்கள் உள்ளனர் நம்மிடம் திராவிட மொழி பேசுபவர்கள் உள்ளனர் மிகச் சிலரே திபெத்தோ பர்மனிலிருந்து வந்தவர்கள் என்னிடம் இந்தோ ஆரிய மொழிகள் பேசுபவர்கள் பலர் இல்லை என்றாலும் சில சமயங்களில் ஒருவர் அல்லது இருவர் கிடைக்கிறார்கள் நம்மிடம் பல மொழிகள் பேசப்படுகின்றன நான் கற்பித்த மொழியியல் அறிமுகம் எனும் சமீபத்திய வகுப்பில் இந்தி குஜராத்தி மராத்தி மற்றும் வங்காளம் போன்ற இந்தோ ஆரிய மொழிகளைப் பேசுபவர்கள் பங்கேற்றிருந்தனர் எனவே குறைந்தது நான்கு இந்தோ ஆரிய மொழிகள் இருந்தன வெளிப்படையாகச் சொல்லப்போனால் இந்த நிறுவனம் சென்னையில் இருப்பதால் திராவிட மொழி பேசுபவர்களையே அதிகம் பெற்றுள்ளது எனவே முக்கிய நான்கு திராவிட மொழிகளான தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் மலையாளம் பேசுபவர்கள் இருந்தார்கள் பொதுவாக திபெத்தோ பர்மனிஸ் பலரைக் காணவில்லை ஆனால் குறைந்தபட்சம் ஒரு திபெத்தோ பர்மன் அறிஞராவது இருந்ததை நினைவில் கொள்கிறேன் அவர் போடோ மொழி பேசுபவராக இருந்தார் அசாமில் பேசப்படும் போடோ மொழி திபெத்தோ பர்மன் குடும்பத்தைச் சேர்ந்ததாகும் எனது வகுப்பறையை கருத்தில் கொண்டால் அது எப்போதும் பன்முகப்படுத்தப்பட்டதாகும் நான் நிறைய தரவைப் பெறுகிறேன் பின் மக்கள் நம்மிடம் இருக்கும் தரவுத் தொகுப்பிலிருந்து சில பொதுமைப்படுத்தல்களுக்கு முயற்சிக்கிறார்கள் நம்மிடம் உள்ள தரவுத் தொகுப்பு முழுமையானதாக இருக்காது அவை மிகப்பெரியதாக இருக்காது ஆனால் நிச்சயமாக அந்த சிறிய தரவுத் தொகுப்பும் ஒருவித டைபாலஜி பொதுமைப்படுத்தலாக உங்களுக்கு உதவும் இந்தப் பொதுமைப்படுத்தலின் அடிப்படையில் மொழிகளின் நுணுக்கங்களை நாம் சிறந்த வழியில் புரிந்து கொள்ள முடியும் அதனால்தான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்பும் முதன்மை ஆராய்ச்சி கருவிகளில் ஒன்று லேங்குவேஜ் டைபாலஜிகல் ஜெனரலைசேஷன் ஆகும் நீங்கள் ஒரு தரவுத்தொகுப்பைப் பெறும்போதெல்லாம் அதைப் பற்றிய பொதுவான விசயம் என்ன என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிக்க வேண்டும் மாறாக தரவுத் தொகுப்பு எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பொதுவான தன்மை என்ன என்பதை அத்தகைய தரவுத் தொகுப்பில் நீங்கள் காணலாம் எனவே பொதுமைப்படுத்தல்களில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அல்லது ஆராய வேண்டும் என்று நான் விரும்பும் இரண்டாவது விசயம் மொழி மாதிரிகளை உருவாக்குவதற்கான வெவ்வேறு வழிகளைக் கண்டறிவதாகும் பகுப்பாய்வு செய்ய நீங்கள் நிச்சயமாக சில தரவுகளை சேகரிக்க வேண்டியிருக்கும் எனவே நீங்கள் சில மாதிரிகளை உருவாக்க வேண்டும் நாமினலைசேஷன் எனப்படும் ஒரு குறிப்பிட்ட மொழியியல் நிகழ்வில் நாம் பணியாற்றப் போகிறோம் எனவே நாமினலைசேஷன் என்றால் என்ன என்ற கேள்வியை நீங்கள் என்னிடம் கேட்கலாம் நாமினலைசேஷன் என்பது ஒரு குறிப்பிட்ட மொழி அதன் நௌன்களை உருவாக்கும் அல்லது அமைக்கும் முறையாகும் எனவே ஒரு குறிப்பிட்ட மொழியில் நௌன்கள் எவ்வாறு உருவாகின்றன என்பதைப் புரிந்து கொள்ள அல்லது அந்த கருத்தைப் புரிந்து கொள்ள மொழி மாதிரிகளில் வேலை செய்ய வேண்டும் உங்களிடம் இருக்கும் மொழி மாதிரிகள் யாவை ஒரு குறிப்பிட்ட மொழியை சொந்தமாகப் பேசும் நீங்கள் உங்களுக்கான சிறந்த தகவலறிந்தவர்களில் ஒருவர் அது தவிர சுற்றியுள்ள பிற பேச்சாளர்களுடன் நீங்கள் பேசலாம் நிலையான மாதிரி அளவு எதுவும் இல்லை பின்னர் அனைவரும் எவ்வாறு அதனைப் புரிந்துகொள்கிறோம் என்பது வியப்பானது இந்த பாடத்தின் மூலம் மொழி மொழியியல் மற்றும் மொழி டைபாலஜி தொடர்பானவற்றை நான் விவாதிக்கப் போகிறேன் நீங்கள் சில மொழி மாதிரிகளை உருவாக்க முடியும் மேலும் இந்த குறிப்பிட்ட பாடத்தில் அதை ஒரு ஆராய்ச்சி கருவியாகப பயன்படுத்தவும் முடியும் அதுமட்டுமின்றி மொழித் தரவைப் பெறுவதற்கான ஆதாரங்களையும் நீங்கள் கண்டறிய முடியும் மொழி மாதிரி பொதுமைப்படுத்தல்கள் அனுபவத்தரவு வரைவதன்வழி கண்டறிய முடியும் நீங்கள் மொழித்தரவைப் பற்றி பேசும்போது நம்பகமான ஆதாரமாக இருக்க வேண்டியது குறித்து நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் தகவலளிப்பவர் யார் நீங்கள் எப்போது பேசப் போகிறீர்கள் எப்போது தரவு சேகரிக்கப் போகிறீர்கள் அதை எழுத்து வடிவத்தில் அல்லது பேச்சு வடிவத்தில் எந்த வடிவத்தில் வைக்க விரும்புகிறீர்கள் இது முற்றிலும் வேறுபட்டது தரவை எவ்வாறு சேகரிப்பது உங்கள் தகவலறிந்தவர் யார் தரவைச் சேகரிக்க நீங்கள் கருத்தில் கொள்ள விரும்பும் மக்கள் விவரங்கள் யாவை இவை சிறிய கேள்விகளே நீங்கள் மூலங்களைப் புரிந்து கொள்ள முயற்சிக்கும்போது அல்லது தரவை எவ்வாறு சேகரிப்பது என்பதைக் கண்டுபிடிக்கும்போது இவற்றை நினைவில் கொள்ள வேண்டும் ஓரிரு நிகழ்வுகளைப் பகிர்ந்து கொள்கிறேன் தரவு சேகரிப்புக்கு நீங்கள் செல்லும்போது நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ன அது முழுமையானதாக இருக்காது அது உங்கள் அருகிலேயே பேசப்படும் மொழியாக இருக்கலாம் எனில் நீங்கள் களத்திற்கு செல்ல வேண்டியதில்லை எனது சொந்த உதாரணத்தை உங்களுக்கு தருகிறேன் கிழக்கு இந்திய ஆரிய மொழியான ஒடியா மொழியைச் சொந்தமாகப் பேசுபவர் நான் இது நிறைய திராவிட அம்சங்களையும் கொண்டுள்ளது அதனால்தான் ஒடிசா என்பது இந்தோ ஆரிய மற்றும் திராவிட பண்பாடுகளுக்கிடையேயான இணைப்பு என்று கூறுகிறோம் பண்பாட்டு ரீதியாகவும் நாங்கள் ஹைபன் போன்றவர்கள் நாட்டின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளுக்கு இடையிலான மொழியியல் ஹைபன் நாங்கள் தான் எனவே ஒடியாவின் சில மொழியியல் நிகழ்வுகளில் நான் பணியாற்ற விரும்பினால் தரவைச் சேகரிக்க தொலைதூர இடத்திற்குச் செல்ல வேண்டியதில்லை ஆனால் ஒடியா மொழியில் உள்ள வகைகளை நான் படிக்க விரும்பினால் நான் நிச்சயமாக வெவ்வேறு இடங்களிலிருந்து மாதிரிகளைப் பெற வேண்டும் ஆனால் எனது ஆய்வின் தொடக்கமாக மொழியின் வகைகளில் கவனம் செலுத்த விரும்பினால் இது நிறைவில் தேவைப்படலாம் ஆனால் நான் செயலற்றவற்றைப் ஆய்வுசெய்ய விரும்பினேன் ஆகவே நான் செயலற்ற தன்மைகளைப் புரிந்துகொள்ள முயற்சிக்கும்போது ஒடியாவிடம் உள்ள செயலற்ற வகைகள் அல்லது ஒடியாவின் மொழி வகைகளுக்குள் செல்ல வேண்டிய அவசியமில்லை மாறாக பத்ராக் என்று அழைக்கப்படும் சிறிய இடத்தில் பேசப்படும் மொழியின் பல்வேறு வகைகளில் கவனம் செலுத்தினேன் இது மாநிலத்தின் கிழக்கு பகுதியில் உள்ளது நான் ஒரு வகையை மட்டுமே கருத்தில் கொண்டேன் அதைத்தான் நான் ஒடியா என்று கருதினேன் ஒடியாவில் நிச்சயமாக பல வகைகள் உள்ளன அவற்றில் எனது ஒடியாவும் ஒன்றாகும் எனவே இந்த விசயத்தில் நான் உண்மையில் தரவு சேகரிப்புக்கு செல்லவில்லை நான் என்ன செய்தேன் என் குடும்பத்தினரிடமும் நண்பர்களிடமும் சுற்றியுள்ளவர்களிடமும் அங்குள்ளவர்களிடமும் பேசினேன் நான் வெவ்வேறு தலைமுறைகளை கருத்தில் கொண்டேன் தலைமுறைகளைப் பொருத்தவரை எங்களிடையே அதிக வித்தியாசம் இல்லை என்றாலும் செயலற்ற தன்மைகளைப் புரிந்து கொள்வதில் பாலினம் அல்லது கல்வி நிலை அல்லது தலைமுறை குறித்த புள்ளிவிவரங்களைப் பொறுத்தவரையில் பேச்சில் எந்த வித்தியாசத்தையும் உண்மையில் கண்டுபிடிக்கவில்லை எனவே நான் அதில் அதிக கவனம் செலுத்தவில்லை என்னைப் பொறுத்தவரை இந்த விவரங்கள் அவ்வளவு குறிப்பிடத்தகுந்தவை அல்ல ஒடியாவில் ஒரு செயலற்ற கட்டமைப்பை அவர்கள் எவ்வாறு கருதுவார்கள் என்பதைப் புரிந்துகொள்ள முயற்சிக்கிறேன் பேச்சில் செயலற்றவை அடிக்கடி பயன்படுத்தப்படுவதில்லை என்பதைக் கருத்தில் கொண்டிருப்பதால் தரவைப் பெறுவது எனக்கு மிகவும் சவாலானது இது எந்த வகையான மொழியியல் அல்லது மொழி நிகழ்வை நீங்கள் ஆய்வுசெய்ய விரும்புகிறீர்கள் என்பதைப் பொறுத்தது நாமினலைசேஷன் போன்ற ஒரு செயல்பாட்டை நீங்கள் ஆய்வுசெய்ய விரும்பினால் நீங்கள் நிறைய தரவை எளிதாகப் பெறலாம் மீண்டும் இயற்கையான உரையாடல் போன்ற பேசும் வடிவத்தில் கவனம் செலுத்த விரும்பினால் செயலற்றவைகளில் இது கொஞ்சம் சவாலானதாக இருந்தது இயற்கையான உரையாடலில் செயலற்ற கட்டமைப்புகளை என்னால் உண்மையில் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆதலால் ஒடியாவிற்கு செயலற்ற தன்மை இல்லை என்பது பொருளல்ல இது நிச்சயமாக செயலற்ற தன்மைகளைக் கொண்டுள்ளது எனவே நான் என்ன செய்வேன் செயலற்ற கட்டமைப்புகள் என்னவாக இருக்கும் என்பதைப் பற்றி சிந்தித்தேன் இந்தக் கட்டமைப்புகள் அவர்களிடையே சரியாக இருக்கிறதா என்று எனக்கு தகவலளிப்பவர்களிடம் கேட்டேன் நான் சொந்தமொழி பேசுபவராக இந்த மொழியின் செயலற்ற கட்டமைப்புகள் என்ன என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறேன் எனது மொழியில் உள்ள செயலற்றவை எவை என்பதை நான் புரிந்துகொண்டதும் அதைச் சோதிக்க முயற்சித்தேன் அல்லது ஒடியாவில் சாத்தியமான செயலற்ற கட்டமைப்புகளின் தொகுப்பைக் கொண்டு தகவலளிப்பவர்களுக்கு கேள்வித்தாளைக் கொடுத்தேன் இவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவையா அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாதவையா என்பதை அவர்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்று விரும்பினேன் சிலர் இதனை மிகவும் மோசமானதாகக் காண்பார்கள் அவை ஏற்றுக்கொள்ள முடியாத கட்டமைப்புகளாக இருக்கும் சிலர் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகக் காண்பார்கள் இடையில் எங்கேனும் சில எடுத்துக்காட்டுகள் இருக்கும் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல ஆனால் வகைப்படுத்தினாலும் பரவாயில்லை எனது தரவை பகுப்பாய்வு செய்ய மூன்று வெவ்வேறு வழிகள் உள்ளன நான் என்ன செய்தேன் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவற்றை நான் பொருட்படுத்தவில்லை இப்போது வேறு இரு பிரிவுகள் உள்ளன சில செயலற்ற கட்டமைப்புகள் சரியானவை சில சரியாக இல்லை ஆனால் சில நேரங்களில் அவர்கள் அதைப் பயன்படுத்துகிறார்கள் எனது தரவை நான் இப்படியாக சேகரித்தேன் ஆனால் நீங்கள் இந்த முறையை எப்போதும் பின்பற்ற வேண்டியதில்லை சாதாரணமாகச் சென்று இயற்கையான உரையாடலின் சில பதிவுகளை நீங்கள் செய்யலாம் மொழியின் வடிவங்களைப் புரிந்துகொள்ள நீங்கள் எவ்வளவு கட்டமைப்பு ஆய்வு செய்தாலும் இறுதியில் மொழியின் உண்மையான பயன்பாடுகள் பேச்சுகளில் சோதிக்கப்படும் என்பதால் இவையே நான் சொல்லும் சிறந்த தரவாகும் என்ன வகையான பேச்சுகள் இது ஒரு உரையாடல் பேச்சு மொழி பேசுபவர்களுடன் உயிர்வாழ்கிறது எனவே பேசுபவர்கள் அதைப் பேசாவிட்டால் மொழி இறந்துவிடும் எனவே சிலர் உரையாடல் பேச்சுகளில் பணியாற்றுகிறார்கள் அவர்கள் சில தரவைப் பதிவு செய்ய முயற்சிக்கிறார்கள் இது தரவை சேகரிக்கக்கூடிய மற்றொரு வழியாகும் ஸ்லைடைப் பார்த்தால் நம்மிடம் மூன்றாவதாக இருப்பது ஆதாரங்கள் மொழித் தரவைப் பெறுவதற்கான ஆதாரங்கள் விசாரணை செய்பவர் அல்லது ஆய்வாளராக நீங்கள் எந்த மூலத்தைக் கருத்தில் கொள்ளப் போகிறீர்கள் என்பதைக் கண்டறியுங்கள் உங்களிடம் உள்ள சொற்றொடர்கள் அல்லது எடுத்துக்காட்டுகள் கேள்வித்தாளாக செயல்படும் மேலும் அதை சொந்தமொழி பேசுபவருடன் சோதிக்கப் போகிறீர்கள் இதன் மறுபக்கம் என்னவென்றால் உங்களிடம் உண்மையில் கேள்வித்தாள் இல்லை மாறாக நீங்கள் சில இயற்கையான உரையாடல் வழி தரவைப் பகுப்பாய்வு செய்யப்போகிறீர்கள் எனவே இயற்கையான உரையாடலை எவ்வாறு பெறுவது நீங்கள் ரெகார்டிங் செய்ய வேண்டும் இல்லையெனில் தரவை பகுப்பாய்வு செய்ய முடியாது ஒருவருக்கொருவர் பேசும்படி மக்களிடம் கேட்க வேண்டும் அவர்கள் ஒரு குழுவாக ஒன்றாக அமரலாம் நீங்கள் அதைப் பற்றி பேசப் போகிறீர்கள் நீங்கள் ரெகார்டிங் செய்து முடித்ததும் படியெடுக்கப் போகிறீர்கள் இறுதியில் தரவை பகுப்பாய்வு செய்யப் போகிறீர்கள் ஆதலின் அந்த உரையாடல் பேச்சு பல மொழியியல் நிகழ்வுகளுக்கான ஆர்வத்திற்குரிய தரவை வழங்க உதவும் ஏனென்றால் நாம் பேசும்போது உரையாடல் பேச்சின் போது நாம் எதிர்பாராமல் பேசும் ஆர்வத்திற்குரிய நிகழ்வுகள் உள்ளன எனவே மொழித் தரவைப் பெறுவதற்கான ஆதாரமாக இது இருக்கும் இந்தக் குறிப்பிட்ட பாடத்தின் குறிக்கோள்களைப் பொறுத்தவரை இங்கே கவனிக்க வேண்டியது நான் அதைத் தொகுக்கிறேன் அதை மிக விரைவாக முடித்திடுகிறேன் பொதுமைப்படுத்துதல்களைப் புரிந்துகொள்ளவது பற்றி உங்களிடம் கேட்கப் போகிறேன் பொதுமைப்படுத்தல்கள் என்றால் என்ன நீங்கள் தரவுத் தொகுப்பை தயார் செய்தவுடன் டைபாலஜி பொதுமைப்படுத்தல்களுக்கான முதல் தரவின் தொகுப்பை அசைன்மெண்டுக்காக வழங்கப் போகிறேன் நீங்களே இதனை மேற்கொள்ள வேண்டும் உங்கள் சொந்த தரவு சேகரிப்புக்காக நீங்கள் செல்வது மிகவும் அடிப்படையானது அதைப் பற்றிக் கவலைப்பட வேண்டாம் இது ஒரு அடிப்படையான பாடம் அல்லது மூலாதாரமான பாடமாகும் எனவே உங்கள் சுற்றுப்புறங்களிலிருந்து சில அடிப்படை தரவுகளை சேகரிக்க வேண்டும் இந்தப் பொருளில் நீங்கள் தரவு சேகரிப்புக்காக 'களத்திற்கு' செல்ல வேண்டியதில்லை உங்களைச் சுற்றியுள்ளவர்களுடன் பேசவும் பின்னர் எந்த வகையான தரவை சேகரிக்க முடியும் என்பதைக் கண்டறியவும் நீங்கள் ஒரு கேள்வித்தாளைப் பயன்படுத்தப் போகிறீர்களா அல்லது ரெகார்டிங் முறையைப் பயன்படுத்தப் போகிறீர்களா நிறைவில் தரவு வழங்குவதற்கான சில டைபாலஜி பொதுமைப்படுத்தலை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் அதைச் செய்ய முடிந்தவுடன் டைபாலஜி ஆய்வு வேடிக்கையாகிறது அதை நான் உறுதிப்படுத்த முடியும் நீங்கள் அதை பகுப்பாய்வு செய்ய முயற்சிக்கும்போது அல்லது மொழி மாதிரிகளைப் பார்க்கும்போது அனுபவத் தரவை கைக்கொள்ளும்போது அதை மேலும் எடுத்துச் செல்லவதற்கான ஆய்வுக்கான நிறைய கேள்விகளைத் தூண்டும் எனவே இந்த குறிப்பிட்ட பாடத்தின் இலக்குகளைப் பொறுத்தவரை நான் விவாதிக்க விரும்பிய இரண்டு விசயங்கள் இவை முதன்மையாக எனது கவனம் மொழி மாதிரிகள் பொதுமைப்படுத்தல் மற்றும் மொழியியல் தரவு ஆகியவற்றில் இருக்கும் இந்த பாடத்திட்டத்தின் முடிவில் நீங்கள் அதைச் செய்ய முடிந்தால் நிச்சயமாக இதனை வெற்றிகரமான பாடமாக கருதுவேன் இதன் மூலம் அடுத்த வகுப்பில் மொழியியலின் வெவ்வேறு துணை பிரிவுகளுக்குச் செல்வேன் இதுவரை நாம் விவாதித்ததை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பின்னர் மொழியியலை உங்களால் முடிந்தவரை மதிப்பிட வேண்டும் மனித மொழியை சிறப்பாகப் புரிந்துகொள்ள மனிதர்களை சிறந்த முறையில் விரிவான அல்லது முறையான முறையில் புரிந்துகொள்ள ஒரு டிசிபிலினாக மொழியியல் உங்களுக்கு உதவப் போகிறது என்பதனைத் தெரிந்துகொள்ளுங்கள் குறிச்சொற்கள் டைபாலஜிகல் ஜெனரலைசேஷன் மொழி மாதிரிகள் தரவு சேகரிப்பு கேள்வித்தான் உரையாடல் பேச்சு உரையாடல் ரெகார்டிங்